வேறு சில சிறப்பான எடுத்துக்காட்டுகளை காண்பிக்கிறேன் மேலும் சில வகைகணக்குகளை பார்க்கலாம் எனவே இந்த கேள்வி சொல்வது என்னவென்றால் ஒரு 2 D தளத்தில் இந்த கணக்கிற்காக வரைபடத்தை வரைகிறேன் எனவே ஒரு 2 D தளத்தில் ஒரு துகள் உள்ளது என்று கொள்ளலாம் இந்த துகள் என்ற புள்ளியில் அமைந்துள்ளது மற்றும் இந்த துகள் புவியீர்ப்புவிசையின்கீழ் உள்ளது எனவே இந்த துகள் புவியீர்ப்புவிசையின்கீழ் உள்ளது மற்றும் புவியீர்ப்புவிசையினால் இந்த துகள் விழுகிறது எனவே புவியீர்ப்புவிசையினால் இது விழுகிறது எனவே அது விழும் பாதையை xy என்று அழைக்கிறேன் எனவே கேள்வி என்னவென்றால் புவியீர்ப்பு விசையினால் இந்த துகள் நகரும் இந்த வளைவின் பாதை என்ன மற்றும் இந்த பாதை எனது ஆரம்ப நிலையை பொறுத்து மாறுவதில்லை எனவே ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து ஆதிபுள்ளிக்கு முழுவதும் புவியீர்ப்புசக்தியினால் இந்த துகள் நகரும் வளைவுப்பாதை கணக்கிட வேண்டும் மற்றும் இந்த வளைவு ஆரம்பநிலை நிபந்தனைக்கு தொடர்பற்றது எனவே இந்த வினாவிற்கு ஒரு வகைக்கணக்கை எழுதுகிறேன் எனவே இது மிகவும் புகழ்பெற்ற டவுட்டோகிரானோஸ் துகள் இயக்கம் ஆகும் எனவே டவுட்டோகிரானோஸ் துகள் இயக்கம் எனவே m எனும் நிறை கொண்ட துகள்ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செங்குத்து தளத்தின் ஆதிப்புள்ளி வழியாக விழும் பொழுது ஏற்படும் உராய்வற்ற சமதள வளைவரையின் அமைப்பை கணக்கிட வேண்டும் தொடக்கநிலைக்கு தொடர்பற்றது எனவே தொடக்கநிலையை சாராத புவியீர்ப்புவிசையினால் மட்டும் விழும் துகளின் வளைவரை பாதையை கண்டுபிடிக்க போகிறோம் எனவே கணக்கை ஆரம்பிக்க t 0 வில் இந்த துகளின் நிலை ஆகும் எனவே எந்த நேரத்திலும் இதன் நிலை x மற்றும் y என்ற மாறிகளால் குறிக்கப்படுகிறது எனவே இதுதான் இந்த படத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது எனவே இந்த துகளின் ஆற்றல் அழிவின்மை மூலம் இயக்க ஆற்றல் அனைத்து இயக்கஆற்றல் மற்றும் அந்த துகளின் நிலை ஆற்றல்களின் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி ஆகும் எனவே துகளின் அனைத்து ஆற்றல் பாதுகாக்கப்படுகிறது எனவே இயக்க ஆற்றலினை நான் இவ்வாறு எழுதுகிறேன் இது K E P E மாறிலி எனவே இது மாறிலிக்கு சமம் ஆகும் எனவே என்பது இந்த துகளின் y அச்சை குறிக்கிறது எனவே இது இந்த துகளின் ஆரம்ப நிலை y அச்சு ஆகும் எனவே இது ஒரு மாறிலி ஆகும் எனக்கு கீழ்கண்டது உள்ளது என்னிடம் v2 உள்ளது v2 வை பொறுத்து இந்த கோவையை நான் மறுபடியும் எழுதுகிறேன் எனவே v2 என்பது பின்வருவதற்கு சமம் ஆகும் எனவே y ன் அடிப்படையில் v ஐ கண்டுபிடிக்க இந்த ஆற்றல் அழிவின்மையை நான் மீண்டும் எழுதுகிறேன் எனவே 1 ஐ நேரம் t ஐ பொறுத்து தொகைபடுத்துகிறேன் எனவே இதனை செய்ய எனது நேர மாறிலியை 0 முதல் T வரை உள்ளது எனவே நான் இதற்காக T ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நேரப்புள்ளி T இந்த துகள் முதல் ஆதிபுள்ளிக்கு செல்வதாகும் எனவே t 0 ல் இந்த துகளின் ஆரம்ப நிலை மற்றும் t T எனும் புள்ளியில் இறுதி நிலை ஆதிப்புள்ளி 00 ஆகும்

எனவே இது காண்பிப்பது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட துகள் ஒரு வட்டப்புள்ளியுரு இயக்கத்தை கொண்டிருக்கும் எனவே இந்த வட்டப்புள்ளியுரு இயக்கம் என்றல் என்ன மக்கள் மிதி வண்டியை ஓட்டும்பொழுது நமக்கு தெரியும் மிதிவண்டியின் சக்கரங்களை ஓட்டும்பொழுது சக்கரத்தில் இருக்கும் ஒரு புள்ளியை பின்தொடர வேண்டுமெனில் அது ஒரு சுருளை வடிவத்தில் வட்டப்புள்ளியுரு இயக்கத்தை கொண்டிருக்கும் எனவே இது ஒரு வட்டப்புள்ளியுரு ஆகும் சரியா எனவே புவியீர்ப்புவிசையின் கீழ் விழும் துகளின் பாதையை விளக்கும் கோவை இதுதான் எனவே நாம் மற்றோரு எடுத்துக்காட்டை கருத்தில் கொள்வோம் எனவே நாம் மேலும் ஒரு எடுத்துக்காட்டை காண்போம் இந்த எடுத்துக்காட்டு பாய்பொருட்பாய்ச்சல் துறை சார்ந்தது மற்றும் இதனை தீர்க்க ஆபெலின் தொகையீட்டு சமன்பாடு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இந்த கணக்கு சொல்வது என்னவென்றால்y z தளத்தில் x திசையில் சமச்சீர் அணை வழியாக ஓடும் தண்ணீரை கருத்தில் கொள்க y அச்சு அணையின் முகம் வழியாக உள்ளது எனவே இந்த படத்தை வரைகிறேன் எனவே இந்த படம் பின்வருகிறது மேலே உள்ள ஸ்லைடைப் பார்க்கவும் எனவே என்னிடம் ஒரு அணை உள்ளது என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே இது ஒரு 2 D அணை மற்றும் y அச்சு அணையின் முகம் வழியாக உள்ளது எனவே நீர் ஓட்டம் x திசையில் உள்ளது எனவே நீர் ஓட்டத்தை நான் பின்வருமாறு அழைக்கிறேன் எனவே இதுதான் எனது x திசை இதுதான் எனது x அச்சு எனவே அதாவது எனது z அச்சு இங்கே காட்டப்பட்டுள்ள y க்கு செங்குத்தாக உள்ளது மேலே உள்ள ஸ்லைடைப் பார்க்கவும் எனவே y அச்சுடன்அணையின் முகம் வழியாக அணையின் முகத்தை f z க்கு சமமான y வடிவத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் அணையின் இந்த முகத்தின் வடிவத்தைக் கண்டறியவும் அதாவது ஒரு அலகு நேரத்திற்கு நீரின் அளவு ஓடை ஆழத்தின் கொடுக்கப்பட்ட சக்திக்கு விகிதாசாரமாகும் எனவே அணைக்கு செங்குத்தாக நீர் பாயும் இந்த குறிப்பிட்ட அணையின் வடிவம் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த கணக்கு கூறுகிறது மற்றும் அணை வழியாக வர வேண்டிய ஒரு அலகு நேரத்திற்கு நீரின் அளவு ஆழத்தின் குறிப்பிட்ட சக்திக்கு விகிதாசாரமாகும் அதாவது பாயும் நீர் q மற்றும் q ஆல் நீர் அளவைக் குறிக்கிறேன் என்று சொல்லலாம் இந்த அணை ஆழத்தில் z அல்லது சக்தி f z தீர்வு எனவே அணையின் இந்த உயரத்தின் சக்தி உயரம் h அல்லது z என்று சொல்லலாம் எனவே இந்த கணக்கை தொடங்குகிறேன் எனவே என்னிடம் நீரின் பாயம் கொடுக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே இந்த நீர் பாயத்தை Q என்று கூறுகிறேன் எனவே இந்த நீர் பாயத்தை Q என்று கூறுகிறேன் எனவே அணையின் இந்த சிறிய குறுக்கு வெட்டு மூலம் செல்லும் பாயத்தை கண்டுபிடிக்க போகிறேன் dA எனும் இந்த சிறிய குறுக்கு வெட்டு மூலம் செல்லும் பாயம் எனவே அணையின் சிறிய குறுக்கு வெட்டு வழியாக பாயம் dQ சிறிய குறுக்குவெட்டு வழியாக பாயம் dQ ஆல் வழங்கப்படுவதைக் காண்கிறோம் dQ V dA எனவே இப்பொழுது நான் பார்க்கிறேன் v எனும் கோவையை எழுத போகிறேன் மற்றும் மறுபடியும் நான் ஆற்றல் அழிவின்மை கொள்கையை அதாவது எந்த உயரத்திலும் நீரின் ஆற்றல் காக்கப்படுகிறது எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த நீரின் திசைவேகம் v2 எனவே இந்த சிறிய பாயத்தின் கோவையை மற்றோரு புதிய கோவையாக மறுமுறை எழுதுகிறேன்

என்று கொடுக்கப்பட்டால் பிறகு f என்பது h2 க்கு விகிதாசாரமாகும் மற்றும் அணை பரவலயம் எனவே இதன் பொருள்என்னவென்றால் இதே போன்று அணையின் எந்த வடிவத்திற்கு வேண்டுமானாலும் நம்மால் கோவை கொண்டுவர முடியும் எனவே கொடுக்கப்பட்டுள்ள பீட்டா மதிப்பை பொறுத்து மற்ற வடிவங்களுக்கும் நம்மால் பெற முடியும் எனவே இந்த கணக்கின் நமது விவாதத்தை இது நிறைவு செய்கிறது மற்றும் நமது இந்த விரிவுரையையும் நிறைவு செய்கிறது எனது அடுத்த விரிவுரையில் நான் பின்ன ODE யை தொடர போகிறேன் அதில்இருந்து பின்ன PDE க்கு நகரப்போகிறேன் எனவே நான் பின்ன PDE களின் சில பிரத்தியேக வகையை காண்பிக்க போகிறேன் பாய்பொருட்பாய்ச்சலில் எளிய சீரிசை அலைவில் மற்றும் சமிக்ஞை செயலாக்கம் ஆகிய சிலவற்றை பார்க்கலாம் எனவே தங்கள் கவனத்திற்கு நன்றி மிக்க நன்றி